வணக்கம் அனைவரையும் வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் Incremental Development Model பற்றி பார்த்தோம் இந்த Incremental Development Model ஆனது வாட்டர்பால் மாதிரியின் குறைபாடுகளை நீக்கவல்லது இந்த பாடத்தில் நாம் Evolutionary model iterations உடன் காண்போம் எந்த ஒரு நிஜ திட்டத்திலும் தேவைகள் ஆனது development இன் போது மாறிக்கொண்டே இருக்கும் இந்தத் தேவைகள் மாறுவதற்கான காரணங்கள் பல உண்டு அதில் ஒரு காரணம் என்னவென்றால் பயனாளர்கள் software உருவாக்கப்படுவதற்கு முன்னால் அதை காண இயலாது அதன் காரணமாக software உருவாக்கப்படும்போது பல தேவைகள் விடுபடுகின்றன பல தேவைகள் தெளிவற்ற முறையில் உள்ளன Caper John என்ற ஆய்வாளர் 8000 திட்டங்கள் ஆய்வு செய்து அதில் 40 திட்டங்கள் தேவைகளுக்கு மாறுகின்றன என்பதை கண்டறிந்தார் வாட்டர்பால் மாடல் மற்றும் இன்கிரிமெண்டல் மாடல் இதனை மிகத் திறமையாக கையாளவில்லை என்பது ஒரு முக்கிய பிரச்சனை வாட்டர்பால் மாடல் தேவைகளுக்கேற்ப மாறும் வசதியை கொண்டிருக்கவில்லை இந்த இன்கிரிமெண்டல் திட்டத்தில் தேவைகளானது முன்னரே அறியப்பட்டு அவை பயனாளிகளின் இடத்தில் படிப்படியாக செயல்படுத்த தேவைகள் பிரிக்கப் படுகின்றன மேலும் தேவைகளின் அம்சங்கள் இன்ஸ்டால் செய்யப்படும்போது பயனாளர்களின் feedback பெறப்பட்டு அதனால் தேவைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனாலும் இன்கிரிமென்டல் மாடலானது எல்லா தேவைகளும் முன்னரே அறியப்பட வேண்டுமேன்றே கூறுகிறது இப்போது எவோலோஷனரி மாடலை காண்போம் இது தேவைகள் முன்னரே அறியப்பட வேண்டிய நிலையை முறியடிக்கவல்லது இந்த இரண்டு மாடல்களிலும் உள்ள பெறகிறது ஆனால் இன்கிரிமென்டல் மற்றும் எவோலோஷனரி மாடல்களுக்கு உள்ள மிகப் பெரிய வேற்றுமை என்னவெனில் தேவைகள் முன்னரே அறியப்படுவதுதான் எவோலோஷனரி மாடலானது அறியப்படுகிறது "plan a little design a little code a little" ஏனெனில் இதில் ஒவ்வொரு முறையும் சில அம்சங்கள் மட்டுமே அறியப்படுகின்றன அந்த அம்சங்களுக்காக மட்டுமே திட்டமிடப்பட்டு வடிவமைப்பு செய்து coding செய்து பயனாளர் இடத்தில் செயல்படுத்தபடுகிறது இது இன்கிரிமென்டல் மாடலை போன்றே இறுதி பயனாளிகளை உள்ளடக்கியது அவரே தனது அனுபவத்தை தருகிறார் டெஸ்டர் இன்கிரிமென்டர் Technical Writers என அனைவரும் திட்டத்தின் ஆரம்பம் முதலே இணைந்து பயணிக்கிறார்கள் இது இன்கிரிமெண்டல் மாடலில் இல்லை டாம் கிளிப் மூலம் சிறந்த முறையில் செயலாக்க முடியும் முன்னர் தோல்வி கண்ட நகர்வுகளை வெற்றியாக்க முடியும் அனைத்தையும் கொடுப்பதற்கு முன் நிஜ உலகிலிருந்து feedback பெற முடியும் மற்றும் நீங்கள் தவறுகளை திருத்திக்கொள்ள முடியும் அவர் revolutionary model இன் மிகப் பெரும் நன்மையை கண்டறிந்தார் அதாவது பயனாளர்களை பயன்படுத்தி சிஸ்டம் எவால்வ் ஆகும்போது அவர்களிடம் feedback அறியப்பட்டு அம்சங்கள் சேர்க்கப்படும் அப்போது பயனார்கள் சில அம்சங்களை விரும்பவில்லை என்றால் அவை நிராகரிக்கப்பட்டு அவற்றுக்கு பதிலாக புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும் கிரெக் லார்மான் களால் உருவாக்கபடும் அவை முதலிலேயே முழுவதுமாக அறியப்பட்டு இறுதியாக்கப்படுவது அல்ல எவோலோஷனரி செயல்முறைகள் சீரான முறையிலும் யூகித்து கண்டறியும் முறையிலும் புதிய படைப்பில் மாற்றங்களை தரவல்லது எனவே இதிலிருந்து நாம் கூறலாம் கிரேக் லார்மானும் முன்னரே திட்டக்குறிப்புகளை திட்டங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இப்போது எவோலோஷனரி மாடலில் உள்ளதை காண்போம் ஒட்டுமொத்த மென்பொருளை புரிந்து கொள்வதன் மூலம் முதலில் முக்கியமான மாடல்கள் டெவலப் செய்யப்பட்டு பின் மீண்டும் அவை சீரமைக்கப்பட்டு படிப்படியாக உருவாக்கப்படும் செயல்முறையை iteration என்கிறோம் ஒவ்வொரு அயிரேட்ஷனும் புதிய செயல்பாடுகளை உருவாக்கி அவை பயனாளர்கள் இடத்தில் சிறப்பாக செயல்படுத்தப் படுகின்றன ஒவ்வொரு அயிரேட்ஷனும் ஒரு சிறிய வாட்டர்ஃபால் மாடலை போன்றது ஒவ்வொரு சிறிய codeக்கு பிறகும் சிறிய நிரவலாக்கமானது செயல்படுத்தப்பட்டு பயனாளர்களின் அடுத்து தேவை அறியப்பட்டு அதன்பின் எவோலோஷனரியாக டெவலப் செய்யப்படும் ஒவ்வொரு அயிட்ரேஷனிலும் code ஆனது சோதனை செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு அவை பயனாளர்கள் இடத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த அயிட்ரேஷன் காலமானது 2 முதல் 6 வாரங்கள் நீடிக்கும் ஒரு software உருவாக்க 10 முதல் 15 அயிட்ரேஷன்கள் தேவைப்படும் நாங்கள் பலமுறை வலியுறுத்துவது என்னவென்றால் தேவைகள் முன்னரே கண்டறியப்பட்டு இறுதியாக்கப்படுவதில்லை அவை எதிர்கால மாற்றங்களை உள்ளடக்க ஏதுவாக செயல்படுகின்றன இங்கு தேவைகள் மாற்றப்படலாம் அதற்கான திட்டங்களும் மாற்றப்படலாம் அடுத்தடுத்த software பதிப்புகளானது முழுமையான செயல்படும் அமைப்புகளாகும பயனாளர்கள் அதனை அவர்களுடைய நிஜ செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வெளியீட்டின் போதும் ஒரு புதிய செயல்பாடு அதனுடன் சேர்க்கப்படுகிறது ஆனால் பயனாளிகளின் feedbackஐ பொறுத்து ஏற்கனவே உள்ள செயல்பாடுகளில் மாற்றமோ மேம்படுத்தவோ செய்யப்படும் இந்த மாடலை நாம் schematic முறையில் காணலாம் முதலில் தோராய மதிப்பீட்டில் சிஸ்டம் செய்யப்படும் இது திட்டக் குறிப்புகள் முழுவதுமாக இல்லாமலும் இன்கிரிமென்டல் மாடலை போல் இல்லாமலும் இருக்கும் இங்கு முதலில் தேவையான எல்லா அம்சங்களும் அதன்பின் முக்கியமான அதன்பிறகு ஒவ்வொரு அயிட்ரேஷனும் நடைபெறும் ஒவ்வொரு அயிட்ரேஷனினும் திட்டக்குறிப்பை செயல்படுத்துவது தொடர்பாக சரிபார்க்கப்பட்டு கடைசியில் நிறைவேற்றப்படும் முக்கியமான தேவை deploy செய்யப்படும் மற்றும் புள்ளியிட்ட அம்புக்குறி யானது feedback பெறுவதை குறிக்கிறது மீண்டும் ஒவ்வொரு அயிட்ரேஷனின் போதும் அடுத்தடுத்த பதிப்புகள் பயனாளர் இடத்தில் நிறைவேற்றப்படுகிறது அதன்பிறகு feedback பெறப்பட்டு மீண்டும் அயிட்ரேஷன் நடைபெறும இது கடைசி பதிப்பு நிறைவேற்றப்படும் வரை தொடரும் இந்த எவோலோஷனரி மாடல் பல சிறப்புகளை கொண்டுள்ளது அவை பயனாளிகள் மென்பொருளை பரிசோதிக்கலாம் feedback தரலாம் இதன்மூலம் அது எப்படி செயல்படுகிறது என்ற உண்மையான உணர்வை பெறலாம் அதன்மூலம் சரியான தேவைகளை பெற்று பயனாளிகளின் இடத்தில் deploy செய்யும்போது அது பயனாளர்களின் தேவைக்கான software ஆக இருக்கும் அதுபோல மாடல்கள் பயனாளர்களின் இடத்தில் செயல்படுத்தும்போது குறைகள் கண்டறியப்பட்டு அவை தகவல் அளிக்கப்படுகின்றன எனவே முக்கியமான மாடல்கள் நீண்ட காலம் பயன்படுத்தி கொண்டே அனைத்து குறைகளும் கண்டறியப்படும் அதனால் வாட்டர்ஃபால் மாடலை போல அல்லாமல் கடைசியாக வெளியிடப்படும் software ஆனது மிகுந்த நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும் எவோலோஷனரி மாடல் ஒன்று எளிதில் நிர்விக்கலாம் இது software பயன்படுத்திய பிறகும் பயனாளிகளின் மாற்றத்தை வரவேற்கிறது மற்றும் அதனை உள்வாங்குகிறது இது நீண்டகால திட்டங்களை கொண்டதில்லை எனவே வாட்டர்ஃபால் மாடலை போல் அல்லாமல் தேவைகளின் மாற்றங்கள் எளிதில் உள்வாங்கப்படுகிறது இங்கு பயனாளர் software செயல்படுத்தி அதன் மூலம் கற்கிறார் ஏதேனும் குறைகள் இருப்பின் feedback தருகிறார் இந்த feedback ஆனது பெறப்பட்டு அது software மேம்படுத்த உதவுகிறது software வெளியீடானது அடிக்கடி செய்யப்படும்போது டெவலப்பர் அதனை வேகமாக சரிசெய்து செயலாக்க முடியும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரம் சரிசெய்யப்பட்டு அதனை செயல்படுத்த முடியும் இந்த எவோலோஷனரி மாடலும் சில பிரச்சினைகளை கொண்டுள்ளது இந்த செயல்முறை ஆனது இங்கு நாங்கள் குறிப்பிட்ட முறையில் மிகவும் பொதுவானது புலப்படாதது செயல்முறை வழக்கமானதல்ல நன்கு வரையறுக்கப்படவில்லை செயல்முறை கணிக்க முடியாதது இதில் தொலைநோக்கு திட்டம் இல்லாததால் software முழுவதுமாக உருவாக்க எவ்வளவு காலம் ஆகும் என்பது தெரியாது எத்தனை அயிட்ரேஷன்கள் என்பதும் தெரியாது இந்த செயல்முறையை முடிக்க 3 மாதமும் ஆகலாம் 6 மாதமும் ஆகலாம் எனவே கட்டுப்பாடு என்பது மிக குறைவு எத்தனை iterations என யூகிப்பது கடினம் இதன் தொழில்திறனை நிர்வகிப்பது கடினம் எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவார்கள் எவ்வளவு நாட்கள் தேவைப்படுவார்கள் அதற்கான மொத்த செலவு என்ன என்பதை அறிவது கடினம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் software மாறிக் கொண்டே இருப்பது இதுபோன்ற தொடர் மாற்றங்கள் softwareன் திட்டத்திறனை குறைப்பதுடன் பயனாளர்கள் தொடர்ந்து அம்சங்களை தருவதும் பின்னர் மாற்றுவதும் என தொடர்கதை ஆகிறது இன்னும் மோசமான விளைவாக சிஸ்டம் முழுத்தீர்வை தராத்துடன் திட்டமும் முடிவதில்லை இப்போது நாம் RAD மாடலை காண்போம் இது ரேபிட் அப்ளிகேஷன் டெவலட்மென்ட் வரவேற்கிறது இங்கு குறுகிய கால திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் ஏற்கனவே உள்ள codeஐ மீண்டும் உபயோகித்து customization செயலாக்கப்படுகிறது RAD மாடலானது இன்கிரிமென்டல் டெவலட்மெண்ட் வழிமுறையை பின்பற்றி எப்போதும் ஒரு செயல்முறையே திட்டமிட்டு ஒரு அயிட்ரேஷன் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு அயிட்ரேஷனும் ஒரு நேரக் கட்டத்தில் படிப்படியாக முன்னேறும் செயல்முறையை மேம்படுத்துகிறது இன்கிரிமென்டல் மற்றும் எவோலோஷனரி மாடல்களை போல் அல்லாமல் ரேபிட் மாடலானது மிக விரைவாக செயல்படுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது எனவே விரைவான மற்றும் ஒழுங்கற்ற புரோடோடைப் ஆனது உருவாக்கப்பட்டு பயனாளர் இடத்தில் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் feedback பெறப்பட்டு புரோடோடைப் மேலும் சீராக்கப்படுகிறது இங்கு புரோடோடைப் ஆனது மேம்படுத்தப்பட்டு actual software உருவாக்கப்படுகிறது புரோடோடைப் மாடலில் மென்பொருளானது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்துமாறு உள்ளது ஆனால் இன்கிரிமென்ட் மற்றும் எவோலோஷனரி மாடல்களில் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் புரோடோடைப் போல் அல்லாமல் படிப்படியாக கவனத்துடன் software உருவாக்க்ப்படுகிறது இங்கு மிக துரிதமான புரோடோடைப் அவசியம் என்பதால் சிறந்த கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு Visual Style கூடிய செயல்முறை drag drop style reusable components API ஆகியவை உதவுகின்றன API ஆனது மீண்டும் செயல்படுத்தக் தக்கது ரேடு மாடலானது ஒன்று அல்லது இரண்டு பயனாளிகளுக்காக software உருவாக்கப்படும்போது பொருத்தமானது இங்கு திட்ட வடிவமைப்பு இல்லாததால் code தரம் உயர்ந்தாக இல்லை இதன் செயல்திறனும் மற்றும் நம்பகத்தன்மையும் மேலானாதாக இல்லை மிக மிக சிறிய மென்பொருளுக்கு இது உதவாது மேன்பொருளானது நிறைய தனித்தன்மை வாய்ந்த மாடல்களாக பிரிக்க முடியும் ரேடு மாடல் வேலை செய்ய மீண்டும் பயன்படுத்தக்கூடிய காம்போனன்ட் கொண்டுள்ள போதும் ரேடு மாடல் பயன்படுத்தலாம் புரோடோடைபிங் மாடலை ரேட் மாடலுடன் ஒப்பீடு செய்வது எளிது புரோடோடைப் மாடலில் உருவாக்கப்பட்ட முன்மாதிரியானது நிராகரிக்கும் போக்கை கொண்டது இதற்கான காரணம் என்னவென்றால் புரோடோடைபானது பயனாளர்களிடமிருந்து பரிந்துரைகளை ஏற்று தீர்வை காண்பதுதான் டேவலப்பர்கள் இந்த புரோடோடைப்களை மாற்றி உபயோகிக்க முடியும் இந்த புரோடோடைப்களை உபயோகித்து மதிப்பிவதன் மூலம் பயனாளிகளின் feedback பெறப்பட்டு அதன்பின் புரோடோடைப் நிராகரிக்கப்படுகிறது அதன்பின் இந்த அயிட்ரேடிவ் மாடலில் முற்றிலும் புதிய மற்றும் முழு திட்டமிட்ட செயலாக்கம் தொடங்கிறது மாறாக ரேடு மாடலில் புரோடோடைப்பானது மாற்றம் செய்யப்பட்டு software வெளியிடப்படுகிறது மேலும் அது ரேடு மாடலின் குறிக்கோளுக்கும் தேவைகளுக்கும் பொருந்தி வேகமாக செயல்படுத்தக் கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் தரமும் மற்றும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறி ஆனால் எப்படி ரேடு மாடலானது வாட்டர்ஃபால் மாடலுடன் ஓப்பீடு செய்யப்படுகிறது Iterative வாட்டர்ஃபால் மாடல் முதலில் எல்லா தேவைகளும் கொனரப்பட்டு பின்னர் அனைத்து செயல்பாடுகளும் ஒன்றாக உருவாக்கப்படுகின்றன ஆனால் ரேடு மாடலில் இவை படிப்படியாக உருவாக்கப்படும் எனவே இது இன்கிரிமெண்டல் மாடலுடன் சில ஒற்றுமைகளை கொண்டுள்ளது அதாவது ஒவ்வொரு அயிட்ரேஷனினும் பயனாளிகளின் feedback பெறப்படுகிறது எனவே ரேடு மாடலில் பயனாளிகளுனுடனான தொடர்பு அதிகம் ஆனால் Iterative மாடலில் இது குறைவு பயனாளிகளின் feedback ஐ பொறுத்து தேவைகளை மாற்றுவது எளிது ஆனால் ரேடு மாடலுடன் ஒப்பீடும் போது அயிட்ரேடிவ் வாட்டர்ஃபால் மாடலானது நல்ல தரமான திட்டத்தையும் அதிகமாக நம்பகத் தன்மையையும் நல்ல ஆவண தயாரிப்புகளையும் உள்ளடக்கியது ரேடு மாடலானது எவோலோஷனரி மாடலுடன் எப்படி ஒப்பீடு செய்யப்படுகிறது இந்த இரண்டிலும் software உருவாக்கமானது படிப்படியாக செய்யப்படுகிறது ரேடு மாடலில் படிப்படியான புரோடோடைப்பானது விரைவான மற்றும் ஒழுங்கற்றது அதே நேரத்தில் எவோலோஷனரி மாடலில் ஒவ்வொரு படிப்படியான புரோடோடைப்பும் ஒரு சிறிய அயிட்ரேடிவ் வாட்டர்ஃபால் மாடலை போன்றது இன்கிரிமென்டின் அளவோடு ஒப்பீடும் போது ரேடு மாடலானது time box மிகச் சிறியது ஆனால் எவோலோஷனரி மாடலின் நேரமானது அதிகம் மற்றும் அதன் செயல்பாடுகள் அயிட்ரேஷன் முறையில் செய்யப்படுகிறது இப்போது இன்னொரு பிரபலமான செயல்முறை யுனிபைடு செயல்முறையை காண்போம் யுனிபைடு செயல்முறையானது ஜேகப்சன் பூச் மற்றும் ராம்ஃபாக் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்டது இது பொருள் சார்ந்த object oriented software உருவாக்கத்திற்கு பெரிதும் பயன்படுகிறது மேலும் இது படிப்படியான அயிட்ரேடிவ் முறையை கொண்டது எனவே அம்சங்கள் முன்னரே கண்டறியப்பட வேண்டும் மேலும் பல அயிட்ரேடிவ் செயல்பாடுகளில் software ஆனது பயனாளர் இடத்தில் செயல்படுத்தப்பட்டு feedback பெறப்படுகிறது இந்த யுனிபைடு செயல்பாடானது ரேஷனல் கார்பரேஷன் உடன் இணைந்து 'ரேஷனல் யுனிபைடு செயல்பாடு' என அழைக்கப்பட்டு பின்னர் IBM கம்பெனியால் 2003 ம் ஆண்டில் பெற்றுக் கொள்ளப்பட்டது யுனிஃபைடு செயல்பாட்டில் உருவாக்கமானது 4 கட்டங்களில் நடைபெறும் Inception Elaboration Construction மற்றும் Transition ஓவ்வொரு கட்டத்திலும் பல படிகள் உண்டு இன்செப்ஷன் கட்டத்தில் பல படிகளும் அயிட்ரேஷன்களும் உண்டு எலோபரேஷனிலும் கூட பல அயிட்ரேஷன்கள் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் மற்றும் டிரான்சிஷனும் பல அயிட்ரேஷன்களும் கொண்டுள்ளது நாம் இப்போது இந்த கட்டங்களை பற்றி காண்போம் இன்செப்ஷன் திட்டத்தில் பயனாளிகளுடன் தொடர்பு ஏற்பட்டு அம்சங்கள் அறியப்பட்டு உருவாக்கத்திற்கான திட்டம் தயராகிறது எலோபரேஷன் கட்டத்தில் இந்த அம்சங்கள் மாதிரி ஆகின்றன கடைசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டத்தில் software உருவாக்கப்பட்டு செயலாக்கப்படுகிறது பிறகு டிரான்சிஷன் கட்டத்தில் பயனாளர் இடத்தில் software செயல்படுத்தப்படுகிறது இதை காண்பதற்கு எளிது போல் இங்கு தோன்றினாலும் இது அவ்வளவு எளிதானதல்ல நாம் இங்கு காணப்போவது எளிமையான மாதிரியை புரிந்து கொண்டு எப்படி செயல்படுகிறது என்பது பற்றி இப்போது ஒவ்வொரு கட்டத்தின் வெளியீடு ஆகியவை வெளியீடுகளாகும் எலோபரேஷன் கட்டத்தில் ஆராய்வு மாதிரி ஆரம்ப மாதிரி மேனுவல் யூஸ்கேஸ் மாதிரி ஆகியவை வெளியீடுகளாகும் கன்ஸ்டரக்ஷன் கட்டத்தில் software உருவாக்கப்பட்டு சோதனை திட்டம் சோதனை அறிக்கைகள் மற்றும் பயனாளர் feedback பெறப்படுகிறது இதை கண்கூடாக பார்க்க விரும்பினால் ரேஷனல் யுனிபைடு செயல்முறை ஆனது ஒரு நிஜ படத்தில் தெரியும் இங்கு கிடைமட்ட அச்சானது லைப்சைகிள் களை காட்டுகிறது செங்குத்து அச்சானது முக்கியமான செயல்பாடுகளின் ஓட்டத்தை காட்டுகிறது இந்த வரைபடத்தில் நாம் நான்கு கட்டத்தையும் குறித்துள்ளோம் ஓவ்வொரு கட்டமும் பல அயிட்ரேஷன்களாக நடைபெறுகிறது தேவைகளை அறிவது மற்றும் திட்டமிடுதல் இன்செப்ஷன் கட்டத்தில் அதிகம் இது எலோபரேஷன் மற்றும் கன்ஸ்டரக்ஷன் கட்டங்களிலும் தொடர்கிறது மேலும் ஆராய்தல் மற்றும் வடிவமைத்தல் ஆனது எலோபரேஷன் மற்றும் கன்ஸ்டரக்ஷன் அதிகமாகி பின்னர் மெதுவாக குறைகிறது நடைமுறை செயலாக்கம் கன்ஸ்டரக்ஷனில் அதிகமாகி பின் குறைகிறது மேலும் சில கட்டுமான செயல்முறைகள் அனைத்து கட்டங்களிலும் உண்டு மேலும் செயல்படுத்துதல் ஆனது டிரான்சிஷன் கட்டத்தில் அதிகம் நாம் இந்த பாடத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம் இந்த பாடத்தை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த பாடத்தில் தொடர்வோம்